வணக்கம் மாணவர்களே இந்த பெறத்தக்கவற்றின் மேலாண்மை செயல்முறையில் விநியோக வழிமுறைகளையும் பார்த்தோம் இந்த வழிமுறையில் நாம் நேரடி சந்தையிடுதல் அல்லது மறைமுக சந்தையிடுதல் இவற்றில் எதை செய்வது என்பதை புரிந்து கொண்டோம் எந்த விநியோக வழிமுறையை தேர்ந்தெடுப்பது என்பது நிறுவனத்திற்கு நேரடி சந்தையிடுதல் என்ன பலன் கொடுக்கிறது அல்லது மறைமுக சந்தையிடுதல் என்ன பலன் கொடுக்கிறது என்பதை பொருத்ததாகும் ஏனெனில் நிறுவனத்தின் இறுதி நோக்கமே ROIஐ ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவதாகும் நிறுவனத்தின் பொருட்களை சந்தையில் வழங்க தெரிவுசெய்த விநியோக வழிமுறை அதை அதிகப்படுத்துவதாக இருக்கவேண்டும் எனவே இந்த இரு வெவ்வேறு வழிமுறைகளில் மதிப்பிட வேண்டும் நிறுவனம் நேரடி சந்தையிடுதல் செய்தால் என்ன நடக்கும் மறைமுக சந்தையிடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் எனவே இந்த சூழ்நிலையில் நம்மிடம் தகவல் உள்ளது அதாவது நிறுவனம் எத்தனை அலகுகள் தயாரித்துள்ளது என்பதாகும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வருடத்திற்கு எத்தனை அலகுகள் தயாரித்துள்ளனர் 360 ஆகும் நிறுவனம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது நிறுவனத்தின் தயாரிப்பு சொத்துகளில் முதலீடு செய்துள்ளது அனுமானமாக அது 20000 ரூபாய் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு வருடத்திற்கு 360 அலகுகளை தயாரிக்கிறது உற்பத்தி செலவுகளை பொருத்தவரை உற்பத்தி செலவு 100 ரூபாய் ஆகும் நிறுவனத்தின் விற்பனை விலை சந்தையில் இருந்து பெறக்கூடியது 150 ரூபாய் ஆகும் இப்போது நிறுவனத்திற்கு இரண்டு வழிமுறைகள் உள்ளன அது மறைமுக சந்தையிடுதலாக இருக்கலாம் அல்லது நேரடி சந்தையிடுதலாக இருக்கலாம் இப்போது நிறுவனம் மறைமுக சந்தையிடுதலை செய்கிறது அது சந்தையில் பொருட்களை விற்க மறைமுக வழிமுறையை தெரிவு செய்துள்ளது அல்லது மறைமுக சந்தையிடுதல் வழிமுறை மூலமாக விற்கிறது என்பதாகும்

எனவே நிறுவனம் பொருட்களை சந்தையில் 10 வர்த்தக தள்ளுபடியில் கொடுப்பது சாத்தியமாகிறது நிறுவனம் விற்பனை விலையின் மீது 10 வர்த்தக தள்ளுபடியில் விநியோகஸ்தருக்கு அல்லது சில்லறை விற்பனையாளருக்கு கொடுக்க முடியும் நிறுவனம் 10 வர்த்தக தள்ளுபடியில் பொருட்களை சந்தையில் விற்கிறது நிறுவனம் கடன் காலம் கொடுக்க வேண்டும் நிறுவனம் 2 மாதங்கள் கடன் காலம் கொடுக்கிறது எனவே பொருட்களை சந்தையில் 10 வர்த்தக தள்ளுபடியில் விற்க முடியும் கடன் காலம் இரண்டு மாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் நம்மிடம் உள்ளது மறைமுக சந்தையிடுதல் செய்யும்போது நாம் உற்பத்தி செய்த அனைத்து பொருட்களையும் விற்க வேண்டும் அதற்கு சந்தையில் 10 வர்த்தக தள்ளுபடி கொடுக்கிறோம் அவர் கடன் காலம் இரண்டு மாதங்கள் வேண்டுவார் மற்றொரு முறையும் உண்டு அது நேரடி சந்தையிடுதல் ஆகும் நேரடி சந்தையிடுதலை செய்தால் அவர்களுடைய பிரத்தியேக சந்தையிடும் கடைகளை வைத்திருக்க முடியும் இந்நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் எப்படி அடுத்து முதலீடு செய்வதை என்பதை முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் செய்த ஒரு முதலீடு உற்பத்திக்கான சொத்துக்களின் மீதான முதலீடு 20000 ரூபாய் ஆகும் அடுத்த முதலீட்டை செய்வதற்கு சந்தையிடுதல் சொத்துகளில் முதலீடு செய்ய வேண்டும் அவர்கள் கடைக்கு செய்யும் முதலீடாகவோ அல்லது வலைஅமைப்பை உருவாக்குவதற்கான செலவாகவோ அது இருக்கலாம் முதலீடு 4000 ரூபாயாக இருக்கும் இது கூடுதல் முதலீடாகும் இந்த முதலீடு முதலுக்கான முதலீடு ஆகும் அடிக்கடி செய்யக்கூடிய சந்தையிடும் மேல்நிலை செலவுகளோடு கூடுதல் சந்தையிடும் மேல்நிலை செலவுகளும் 3000 ரூபாயாக இருக்கும் ஆனால் கடன் காலம் ஒரு மாதமாக குறையும் எனவே பொருட்களின் விற்பனை விலை 150 ஆகும் நமது செலவு 100 ரூபாய் ஆகும் இந்த வழிமுறையில் அது 135 ரூபாயாக இருக்கும் இந்த வழிமுறையில் சந்தையில் பொருளை விற்கிறோம் இந்த வழிமுறை கடன் காலம் 2 மாதங்கள் கேட்கின்றது நேரடி சந்தையிடுதலை சந்தையில் செய்தோமானால் 150 ரூபாய் ஆகும் கூடுதல் முதலீடு சந்தையிடுதலுக்கான சொத்துகளுக்கு செய்யவேண்டும் சில சந்தையிடும் மேல்நிலை செலவுகள் 4000 ரூபாய் மற்றும் 3000 ரூபாய் இவற்றையும் ஏற்க வேண்டும் ஆனால் இதில் பெரிய பலன் என்னவென்றால் கடன் காலம் பாதியாகி 1 மாதமாக குறையும்

இதில் ஒரு முக்கிய தகவல் நான் உங்களிடம் பகிரவில்லை அதைப் பற்றி பிறகு கூறுகிறேன் அது இந்த சந்தை குறித்த தகவலை பெறுவதற்கான செலவாகும் அல்லது வாடிக்கையாளர்களின் கடன் மதிப்பு குறித்த தகவலுக்கான செலவாகும் இது பற்றி பிறகு பார்க்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையை நாம் மதிப்பிட வேண்டும் முதலாவதாக மறைமுக சந்தையிடுதலை எடுத்துக்கொள்வோம் நாம் மறைமுக சந்தையிடும் வழிமுறையைத் தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்கும் சந்தை விலை என்ன ஒரு அலகுக்கு 150 ரூபாய் ஆகும் வர்த்தக தள்ளுபடி 10 ஆகும் எனவே அது 15 ரூபாயாக இருக்கும் எனவே இறுதியாக நிகர விற்பனை விலை 135 ரூபாயாக இருக்கும் பொருள் செலவு ஒரு அலகிற்கு உற்பத்தி செலவு 100 ரூபாய் ஆகும் எனது ஒரு அலகிற்கான செயல்பாட்டு லாபம் 35 ரூபாய் ஆகும் இந்த செயல்பாட்டு லாபம் நம்மிடம் உள்ளது 360 அலகுகளுக்கான செயல்பாட்டு லாபம் எவ்வளவு மொத்த உற்பத்தி மீதான செயல்பாட்டு லாபம் எவ்வளவு இதற்கு 360 அலகுகளை 35 ரூபாயால் பெருக்க வேண்டும் அது 12600 ரூபாய் ஆகும் இந்தளவு செயல்பாட்டு லாபம் மொத்த விற்பனையில் நிறுவனத்திற்கு கிடைக்கிறது இப்போது கதையின் மற்றொரு பக்கத்தைப் பார்ப்போம் இந்த விநியோக வழிமுறையில் தேவைப்படும் முதலீடு எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் முதலீட்டு கணக்குப்பதிவியல் செய்ய விரும்பினால் தயாரிப்பு சொத்துகளுக்கு எவ்வளவு முதலீடு செய்துள்ளோம் என்பதை பார்க்க வேண்டும் அது 20000 ரூபாய் ஆகும் இந்த 20000 ரூபாய் முதலீடு தயாரிப்பு சொத்துக்களுக்கு நாம் செய்தது அது நேரடி அல்லது மறைமுக வழி முறைகள் இரண்டிலுமே ஒரே மாதிரியாக இருக்கும் அடுத்து கூடுதல் முதலீடு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெறத்தக்க கணக்குகளுக்கும் பல்வேறு கடனாளிகளுக்கும் எவ்வளவு கூடுதல் முதலீடு செய்யப் போகிறோம் அது 360 x 135 வருகிற மதிப்பை 2 மாதங்கள் என்பதால் 2ஆல் பெருக்கி 12ஆல் வகுப்பதாகும் இது தான் நாம் செய்ய வேண்டிய முதலீடு என்று நினைத்தால் அது 28100 ரூபாயாக இருக்கும் மொத்த முதலீடு எவ்வளவு மொத்த முதலீடு இந்த நிலையில் 28100 ரூபாயாக இருக்கும் இப்போது ROI ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 44 884ஐ 100ஆல் பெருக்கியதாகும் இது சந்தையில் மறைமுக வழிமுறையில் பொருட்களை சந்தை விலைக்கு விற்கும்போது 44 84 ஆகும் எனவே விற்பனை விலை ஒரு அலகிற்கு 150 ரூபாய் வர்த்தக தள்ளுபடி 15 ரூபாய் இந்த மறைமுக வழிமுறையில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நிறுவனத்தின் நிகர விற்பனை விலை 135 நிறுவனத்தின் உற்பத்தி செலவு அனுமானமாக இங்கு 100 என்று எடுத்துக்கொள்வோம் எனவே செயற்பாட்டில் லாபம் ஒரு அலகிற்கு 35 ரூபாய் ஆகும் மொத்த வெளிப்பாட்டின் மீதான செயல்பாட்டு லாபம் 360ஐ 35ஆல் பெருக்கி 12600 ரூபாய் ஆகும் இப்போது இந்த இரண்டு முதலீடுகளையும் தயாரிப்பு சொத்துக்களுக்கும் பெறத்தக்க கணக்குகளுக்கும் செய்யவேண்டியுள்ளது எனவே செயல்பாட்டு லாபத்தை முதலீட்டுடன் ஒப்பிடும்போது மொத்த முதலீடு 28100 என்றும் செயல்பாட்டு லாபம் அல்லது ROI 44 84 என்றும் கணக்கிடுவோம் இரண்டாவது வழிமுறையான நேரடி சந்தையிடுதலின் மதிப்பை பார்ப்போம் நிறுவனம் நேரடி சந்தையிடும் வழிமுறையை செய்தால் செலவை கழித்த விற்பனை விலை ஒரு அலகிற்கு 150 ரூபாயாக இருக்கும் இந்த செலவு உற்பத்திக்கானது இந்த வித்தியாசம் 15 ரூபாய் நிறுவனத்தின் விநியோக வலையமைப்பை வைத்திருப்பதற்கான செலவு என்பதை பாரத்தோம் எனவே மீத தொகை 135 ரூபாய் ஒரு அலகிற்கான செலவு என்பதை அனுமானித்துக் கொண்டோம் அதாவது ஒரு அலகிற்கான வருவாய் 15 ரூபாய் என்றால் கூடுதலாக 10 ரூபாய் கிடைக்கும் மொத்த வருவாய் எவ்வளவு மொத்த வருவாய் 360 அலகுகளை 15ஆல் பெருக்கி 5400 ரூபாயாக இருக்கும் நேரடி சந்தையிடுதல் செய்யும்போது வருவாய் அல்லது அடிக்கடி செய்யும் செலவுகள் மீது முதலீடு செய்ய வேண்டும் எனவே இங்கே மொத்த வருவாய் 5400 ஆகும் ஆனால் இப்போது நமது செலவு அதிகரிக்கும் இந்த நிலையில் நாம் என்ன செய்யப்போகிறோம் நாம் கூடுதல் செலவுகளை சந்தையிடுதல் செலவுகளுக்காக ஏற்கிறோம் எனவே அந்த சந்தையிடுதலுக்கான செலவுகளை கழிக்கவேண்டும் அதை கழித்தால் 3000 ரூபாய் கிடைக்கும் எனவே செயல்பாட்டில் உள்ள முதலின் மீதான வருவாய் எவ்வளவு 2400 ரூபாய் ஆகும் இப்போது முதலீட்டு பகுதியில் எவ்வளவு முதலீடு செய்யப்போகிறோம் எனவே முதலீட்டு பகுதியை பற்றி பேசுவோம் நேரடி வழிமுறையில் முதலீடு செய்யும்போது எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் உற்பத்தி முதலீட்டை பேசவில்லை அது இரண்டு வழிமுறைகளிலுமே 20000 ரூபாய் என்று ஏற்கனவே பார்த்தோம் நாம் சந்தையில் நேரடியாக விற்கச்செல்லும் போது கூடுதல் முதலீடு செய்கிறோம் எவ்வளவு முதலீடு நாம் கூடுதலாக 4000 ரூபாய் பிரத்தியேக கடைகளின் சந்தையிடுதலுக்கான சொத்துக்களில் முதலீடு செய்கிறோம் இரண்டாவது முதலீடு எதில் செய்ய வேண்டும் அது பெறத்தக்கவைகளின் மீதான முதலீடு ஆகும் பெறத்தக்க கணக்குகள் எவ்வளவு இருக்கும் அவை இரண்டு மாதங்களில் இருந்து ஒரு மாதமாக குறையும் அது விற்பனை விலை 150 ரூபாயை 360 அலகுகளால் பெருக்கி 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் சந்தையிடுதலுக்கான சொத்துக்கள் மற்றும் பெறத்தக்க கணக்குகளின் மீதான மொத்த முதலீடு ஆகும் மொத்த முதலீடு 8500 ரூபாயாக இருக்கும் எனவே இப்போது ROIஐ கண்டுபிடிப்போம் இந்நிலையில் இங்கே 2400ஐ 8500 ரூபாயால் வகுத்து 100ஆல் பெருக்கவேண்டும் அது 28 24 ஆகும் இது புதிய வருவாய் வீதமாகும் எனவே இப்போது இந்த தகவலை கொண்டு இந்த இரண்டு விநியோக வழிமுறைகளையும் ஒப்பிடுவோம் நேரடி சந்தையிடும் வழிமுறையின் உற்பத்தித் திறன் குறைவாக உள்ளது மறைமுக சந்தையிடுதல் வழிமுறையின் ROI 44 84 ஆக அதிகமானதாக இருக்கும்போது இது லாபகரமாக இல்லை எனவே நாம் மறைமுக சந்தையிடுதலையும் செய்ய வேண்டும் ஆனால் இந்த இடத்தில் நாம் முடிவெடுக்க முடியாது இன்னும் கூடுதல் ஆய்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு முக்கிய பலன் நான் ஏற்கனவே கூறியது போல் நேரடி சந்தையிடுதலில் கடன் தரம் குறித்த தகவல்களுக்கான செலவு குறைவாக இருக்கும் நாம் நிறுவனத்தின் பொருட்களை சந்தையில் நேரடியாக விற்கும்போது வாடிக்கையாளர்களின் தேவை அவர்கள் விரும்பும் பொருட்களின் மாற்றம் வடிவம் தரம் விலை மற்றும் அவர்களின் தெரிவு இவையெல்லாம் நம்மிடமே இருக்கும் நாம் கூடுதலாக எதுவும் செலவு செய்ய தேவையில்லை ஆனால் மறைமுக சந்தையிடுதலில் நாம் தயாரிக்கிறோம் வேறு எவரேனும் சந்தையில் விற்கிறார்கள் வாடிக்கையாளர் மூன்றாம் நிலையில் இருக்கிறார் வாடிக்கையாளர் நிறுவனத்திற்கு தகவல் கொடுப்பதற்கு வேறு யாரையாவது விநியோக வலையமைப்பை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது இந்த வலையமைப்பு பல நிறுவனங்களின் ஒரே மாதிரியான பொருட்களை விற்கிறது சில நேரங்களில் சரியான தகவல் நிறுவனத்தை அடைகிறது சில நேரங்களில் தகவல் நிறுவனத்தை அடைவதில்லை அவர்கள் கூடுதலாக செலவு செய்து நிறுவனம் மறைமுக வழிமுறையின் மூலமாக வாடிக்கையாளர் தகவல்களை பெறுகின்றன நிறுவனங்கள் வாடிக்கையாளர் சேவையையும் சந்தை ஆய்வையும் செய்து வருகின்றன சந்தை ஆய்வில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்கள் சந்தையில் உள்ளன நிறுவனங்கள் அவர்களை சார்ந்திருக்கின்றன அவர்கள் அந்த விரும்பத்தக்க தகவல்களை பெறுவதற்காக அதிக செலவு செய்து தங்களுடைய பொருளை ஏற்றுக் கொள்ளக் கூடிய சிறந்த பொருளாக சந்தைக்கு கொண்டு வருகின்றனர் எனவே நமது ஆய்வில் சில மாற்றங்களை செய்கிறோம் உதாரணத்திற்கு சந்தை தகவல் செலவை பற்றிப் பேசும்போது சந்தையின் தகவல் செலவானது கடன் தகவலையும் உள்ளடக்கும் மறைமுக சந்தையிடுதலை பொறுத்தவரை செலவு 1800 ரூபாய் ஆகும் நேரடி சந்தையிடுதலை பொறுத்தவரை செலவு 300 ரூபாயாக குறைகிறது அதாவது செலவு இருக்கிறது ஆனால் அதிகமாக இல்லை எனவே இரண்டிற்கும் வழிமுறைக்குமான வித்தியாசம் 1500 ரூபாய் இந்த நேரடி வழிமுறையில் சந்தையிடும் போது 1500 ரூபாய் சேமிக்கிறோம் எனவே நிறுவனத்தின் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூடுகிறது எனவே இங்கே செயல்பாட்டு லாபம் 2400 ஆகும் எனவே நேரடி சந்தையிடுவதில் இந்த 2400 ரூபாய் 1500 உடன் கூட்டும்போது இப்போது இது 3900 ஆகிறது இப்போது இந்த செயல்பாட்டு லாபம் 8500 ஆக இல்லாமல் 3900 ஆக இருக்கும் எனவே இறுதியாக வருவாய் வரம்பை மீறி வரும் அது 45 அல்லது 45 88 அல்லது கிட்டத்தட்ட 46 ஆக இருக்கும் இப்போது இது 45 88 ஆகிறது மறைமுக சந்தையிடுதலில் 44 84 ஆக இருந்தது எனவே நேரடி சந்தையிடுதலில் செய்வது சிறந்ததாக இருக்கும் மறைமுக சந்தையிடுதல் வேண்டியதில்லை ஆனால் இந்த நிலையில் மறைமுக சந்தையிடுதலை பற்றிப் பேசும்போது வருவாய் 44 84 ஆக இல்லை ஏனெனில் இங்கே ஒரு கருத்தை விட்டுவிட்டோம் இந்த இரண்டு நேரடி மற்றும் மறைமுக சந்தையிடுதல் வழிமுறைகளில் விற்கும்போது என்ன நடக்கிறது என்றால் பெறத்தக்க கணக்குகளின் தொகை இருக்கும் நேரடி சந்தையிடுதலில் 1 மாத விற்பனைக்கு சமமான பெறத்தக்க கணக்குகள் நம்மிடம் இருக்கும் நேரடி மற்றும் மறைமுக சந்தையிடுதலில் பெறத்தக்க கணக்குகள் 2 மாத விற்பனைக்கு சமமாக இருக்கும் இதுதான் ஒரே வித்தியாசமாகும் எனவே எவ்வளவு முதலீடு பெறத்தக்க கணக்குகளுக்கு செய்யப்போகிறோம் நேரடி சந்தையிடுதலில் பெறத்தக்க கணக்குகளின் முதலீடானது 4500 ஆகும் இந்த 4500 நிலையானது இது குறைந்தபட்ச முதலீடாகும் நேரடி சந்தையிடுதலிலிருந்து மறைமுக சந்தையிடுதலுக்கு மாறும்போது எவ்வளவு முதலீடு செய்யப்போகிறோம் அது 8100 எனவே இங்கே கூடுதல் முதலீடு செய்துள்ளோம் நேரடி சந்தையிடுதலில் பெறத்தக்க கணக்குகள் மீதான செலவு பெறத்தக்க கணக்குகளின் மீதான முதலீடாகும் அது 4500 ரூபாய் எனவே இந்த வித்தியாசம் இந்தக் கூடுதல் முதலீட்டாலானது அதாவது நேரடி சந்தையிடுதலில் நாம் ஏற்கனவே 4500 பெறத்தக்க கணக்குகளில் முதலீடு செய்துள்ளோம் இந்த நிலையில் இது 8100 ஆகும் எனவே இது குறைந்த பட்சம் என்றால் கூடுதலாக பெறத்தக்க கணக்குகளில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் இது 00 அடுத்து இது 5 11 15 என 6 ஆகும் அடுத்து இது 7 4 என 3600 ஆகும் தகவல் பெறத்தக்க கணக்குகளில் நாம் செய்யும் முதலீடாகும் கூடுதல் முதலீடு பெறத்தக்க கணக்கில் செய்கிறோம் அது 3600 மட்டுமே எனவே என்ன செய்யப்போகிறோம் என்றால் 28100 இல் இருந்து அதை கழிக்கப் போகிறோம் இதுவே நமது பெறத்தக்க கணக்குகள் மீதான கூடுதல் முதலீடு 3600 இங்கே வித்தியாசம் 4500 வருகிறது எனவே மொத்த முதலீட்டில் நாம் செய்திருப்பது 28000 3600 ஆகும் இந்த தொகையை கணக்கிட்டால் அது 0 அடுத்து 5 அடுத்து 4 என அது 24500 ஆக வரும் 20000 அல்ல ஆனால் இந்த 24500 இல் கூடுதல் முதலீட்டை இங்கே எடுத்துக் கொள்ளவில்லை எனவே இறுதியாக முதலீடு 20000 ரூபாய் உற்பத்தி சொத்துக்களுக்கு செய்கிறோம் பெறத்தக்க கணக்குகளில் 8100 முதலீடு செய்கிறோம் ஆனால் 8100 கூடுதல் முதலீடு அல்ல ஆனால் 4500 ஏற்கனவே கூடுதல் முதலீடு செய்துள்ளோம் ஆனால் 3600 கூடுதல் முதலீடு செய்து 23600 ஆகிறது இதை ஒப்பிடுகையில் செயல்பாட்டு லாபம் 12600 ஆகும் முதலீடு 23600 ஆக குறைகிறது எனவே இப்போது மாறிய லாபம் 53 39 ஆகும் இந்த வருவாயை நேரடி சந்தையிடுதலின் வருவாயுடன் ஒப்பிடும்போது நேரடி சந்தையிடுதலின் வருவாயானது 45 88 ஆகும் இங்கே நாம் கணக்கிட்ட வருவாய் 53 நேரடி சந்தையிடுதலை விட மறைமுக சந்தையிடுதல் சிறந்ததாக இருக்கும் என சொல்லலாம் ஏனெனில் அதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன நாம் சந்தையிடுதலுக்கான சொத்துக்களுக்கு எந்தவித முதலீடும் செய்ய வேண்டியது இல்லை அதனால் நாம் 4000 ரூபாய் சேமிக்க முடியும் நாம் சந்தையிடுதலுக்கான மேல்நிலை செலவுகளுக்கு முதலீடு செய்யப் போவதில்லை அதனால் நாம் 3000 ரூபாய் சேமிக்க முடியும் பெறத்தக்க கணக்குகளை பற்றி பேசும்போது நேரடி சந்தைகளிலும் பெறத்தக்க கணக்குகள் அளவு 4500 ரூபாயாக ஆக இருக்கும் மறைமுக வழிமுறையில் பொருளை கொடுப்பதற்கு எந்த ஒரு கூடுதல் முதலீடும் செய்யவில்லை பெறத்தக்க கணக்குகளில் எவ்வளவு முதலீடு செய்துள்ளோம் என்றால் அது 3600 ரூபாய் மட்டுமே செய்துள்ளோம் இது பற்றிப் பேசும்போது உற்பத்தி சொத்துக்கள் 20000 ரூபாய் ஆகும் கூடுதல் முதலீடு 3600 ஆகும் மொத்த முதலீடு 23600 ஆகும் இதிலிருந்து ஒப்பிடும்போது வருவாய் 53 எனவே நேரடி சந்தையிடுதலை விட மறைமுக சந்தையிடுதலில் சிறந்த விளைவுகள் எதிர்பார்க்கப்பட்டது எனவே நேரடி சந்தையிடுதலை விட மறைமுக சந்தையிடுதலை அதிகம் சார்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் மறைமுக சந்தையிடுதலில் அதிகப் பலன்கள் உள்ளன ஏனென்றால் இங்கு இது முக்கியம் உதாரணத்திற்கு சந்தையிடுவதற்கான சொத்தான கட்டிடத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் 4000 என்று அனுமானித்துக் கொண்டாலும் அது 4 கோடியாகவும் இருக்கலாம் 400 கோடியாகவும் இருக்கலாம் நாம் நமது சொந்த சந்தையிடும் வலையமைப்பை சந்தையிடும் விநியோக வழிமுறையை உருவாக்கும்போது நாளை சந்தை மாறினால் நிறுவனம் சந்தையில் விற்பனையை இழக்கும் நிறுவனம் சந்தையை விட்டு வெளியேறும் சமீபத்தில் ரீபோக் பிராண்ட் சந்தையில் இல்லை என்பதை நாம் அறிவோம் எனவே ரீபோக்கால் அவர்களது கூட்டாளிகளால் உருவாக்கப்பட்ட கடைகளைப் பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் இப்போது அவர்களின் விதி என்ன அது பிரச்சினையை உருவாக்கும் சந்தையிடுதலுக்கான சொத்துகளில் முதலீடு செய்துள்ளோம் ஆனால் அந்த சந்தையிடுதலுக்கான சொத்துக்கள் உபயோகம் இல்லாமல் போய்விடுகின்றன அந்த சூழ்நிலையில் அது நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பிரச்சினையாக இருக்கும் மறைமுக சந்தையிடுதலில் இந்த மாதிரியான எந்த ஒரு இடர்பாடும் இல்லை பொருட்களை தயாரித்து இந்த வழிமுறையில் சந்தையில் விற்கின்றனர் எனவே தகவல் பிரச்சினையாக உள்ளது ஆனால் தகவலை வேறு மற்ற ஆதாரங்களில் இருந்தும் திரட்ட முடியும் மற்றொரு விஷயமும் உண்டு மறைமுக வழிமுறையில் விற்கும்போது நமது பெறத்தக்கவைகள் அல்லது பெறத்தக்க கணக்குகளின் மீதான முதலீடு அதிகரிக்கும் ஆனால் அதை வேறு வழிகளிலும் கவனித்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் நேரடி சந்தைகளில் கூட பெறத்தக்கவைகளில் முதலீடு செய்துள்ளோம் எனவே சந்தையில் நேரடியாக விற்பதை விட அது சிறந்ததாக இருக்கும் சில நேரங்களில் பொருளை மறைமுகமாக சந்தையில் விற்க செல்லும்போது மறைமுக சந்தையிடுதலை எதிர்மறை பகுதியாக கருதுவதாக சிலர் கூறுகிறார்கள் நிறுவனத்தின் விதி விநியோக வழிமுறைகளின் கைகளில் உள்ளது விநியோக வழிமுறைகள் நிறுவனத்திற்கு ஆதரவளிக்க விரும்புகின்றன நிறுவனத்திற்கு ஆதரவு தரவில்லை என்றால் அது ஒரு பிரச்சினையாகும் பல நேரங்களில் நிறுவனங்கள் விநியோக வழிமுறைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கின்றன வாடிக்கையாளர்கள் சில்லறை விற்பனையாளரிடம் வருகிறார்கள் இது முதல் வழிமுறையாகும் இந்த முறை வாடிக்கையாளர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டதாகும் நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் அல்லது ஏற்கனவே அனுபவப்பட்டு இருக்கிறோம் பல நேரங்களில் நாம் சந்தைக்கு அல்லது கடைக்கு அல்லது சில்லறை விற்பனையாளரிடம் செல்லும்போது மக்கள் ஒரு நிறுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க எண்ணி இருப்பார்கள் ஆனால் கடைக்கு சென்றவுடன் கடையை அடைந்தவுடன் சில்லறை விற்பனையாளரோ கடைக்காரரோ அல்லது விற்பனையாளரோ நமது எண்ணத்தை மாற்றி விடுவர் வாடிக்கையாளர் எண்ணியிருந்த பொருளுக்கு மாற்றாக விற்பனையாளருக்கு எந்த பொருள் லாபமானதோ அதை வாங்க வாடிக்கையாளர்களின் எண்ணத்தை மாற்றி விற்கிறார்கள் எனவே இந்த காரணங்களுக்காக வாடிக்கையாளர்களின் வாங்கும் தெரிவுகள் மாறிவிடுகின்றன அது அப்படி நடந்தால் இந்த நிலையில் நிறுவனங்களின் விற்பனை விருத்தி இறுதியாக சில்லறை விற்பனையாளர் அல்லது கடைக்காரர் அல்லது அவரின் விற்பனையாளர்களின் கைகளில் உள்ளது அவர்கள் நிறுவனத்தின் விற்பனையை விருத்தி செய்ய விரும்பவில்லை என்றால் அதன் விற்பனையை விருத்தி செய்யமாட்டார்கள் எனவே அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கப் போகின்றது எனவே நிறுவனங்கள் இந்த சூழ்நிலையை கையாளவேண்டும் இவ்வழிமுறைகளுக்கு விநியோகஸ்தர்களுக்கு மொத்த விற்பனையாளர்களுக்கு சில்லறை விற்பனையாளர்களுக்கு கூடுதல் தொகை கொடுக்க வேண்டும் அதாவது அவர்கள் வாடிக்கையாளர்களை ஊக்குவிப்பதற்கு அல்லது அந்த வழிமுறைகளை வைத்து அவற்றின்மூலம் நிறுவனத்தின் விற்பனையை அதிகப்படுத்துவதற்கு இது சாதாரணமாக நடக்கிறது நேரடி சந்தையிடுதல் மற்றும் மறைமுக சந்தையிடுதல் பற்றி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நினைவிற்கு வருகிறது ஒன்று உதாரணத்திற்கு நிறுவனங்கள் சந்தையில் நேரடியாக விற்கின்றது என்ற சூழ்நிலையை அனுமானித்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு 4 தயாரிப்பாளர்கள் உள்ளனர் 4 வாடிக்கையாளர்கள் சந்தையில் உள்ளனர் இந்த தயாரிப்பாளர்கள் இந்த 4 வாடிக்கையாளர்களிடம் சந்தையில் பொருட்களை விற்க வேண்டும் இந்நிலையில் அவர்களின் தொடர்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அது 4x4 அதாவது 16 தொடர்புகள் இருக்கும் இந்த 16 தொடர்புகளையும் வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் நான்கு உற்பத்தியாளர்களும் தனித்தனியாக இந்த வாடிக்கையாளர்களிடம் செல்ல வேண்டும் 4 நிறுவனங்களும் 4 வாடிக்கையாளர்களிடம் செல்ல வேண்டும் அதாவது 16 தொடர்புகள் தோன்றும் ஆனால் உதாரணத்திற்கு உற்பத்தியாளர்கள் சந்தையிலுள்ள ஒரு விநியோகஸ்தர் அல்லது சில்லறை விற்பனையாளர் மூலம் விற்கிறார்கள் என்றால் என்ன நடக்கும் 4 நிறுவனங்களும் பொருட்களை விற்பனை செய்ய ஒரு விநியோகஸ்தரிடம் செல்லும் வாடிக்கையாளர்களும் அந்த ஒரு விநியோகஸ்தரிடம் செல்வர் எனவே இந்த நிலையில் தொடர்புகளின் எண்ணிக்கை 44 அதாவது 16ஆக இருக்கும் அதாவது விற்பனை செயல்முறையை எளிமைப்படுத்துவது வாடிக்கையாளரை சென்றடையும் இது ஒரு நேர்மறையான விஷயமாகும் இது மறைமுக சந்தையிடுதலின் செலவையும்விட மிக முக்கியமான பலனாகும் முற்றிலும் பிரத்தியேக கடையை வைத்திருப்பதற்கு பதிலாக மறைமுகமாக சந்தையில் விற்பதன் மூலம் சேமிக்க முடியும் தற்போது இருக்கிற விநியோக வழிமுறைகளின் உதவியுடன் சந்தையில் நேரடியாக விற்க முடியுமானால் தயாரிப்பு விநியோகம் மற்றும் சந்தையிடுதலுக்கான செலவு தீவிரமாக குறையும் எந்தவொரு பொருளின் செலவு குறையும் போது விலையும் தீவிரமாக குறையும் அதன் பலன் குறைந்த விலை ஆகும் இந்த குறைந்த விலை பயனை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியும் பொருளின் விலையை குறைக்கும் போது ஒரேமாதிரியான பொருளின் விலையை குறைக்கிறோம் நிறுவனத்திற்கு அவர்கள் காட்டும் விசுவாசம் மற்ற நிறுவனங்களை விட அதிகரிக்கும் பல நேரங்களில் நைக் காலணிகளை வாங்க விரும்புகிறோம் அந்த நிறுவனத்தின் உடைய சில்லறை விற்பனை நிலையத்திற்கு செல்கிறோம் அது அவர்களுடைய பிரத்தியேக விற்பனை நிலையம் ஆகும் அங்கே பொருட்கள் விலை மிக அதிகமாக உள்ளன ஆனால் நாம் அதே மாதிரியான நைக் காலணிகளை வாங்க விரும்பி பல நிறுவனங்களின் பொருட்களை வைத்திருக்கிற கடைக்கு செல்கிறோம் அங்கே அதே மாதிரியான பொருட்கள் குறைந்த விலையில் இருக்கின்றன கண்டிப்பாக விலையில் வித்தியாசம் இருக்கும் ஏனென்றால் இந்த நிலையில் சந்தையிடுதலுக்கோ அல்லது விநியோகத்திற்கோ செய்யும் மேல்நிலை செலவுகள் இந்த வழிமுறையில் பல்வேறு நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய பொருட்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது பிரத்தியேக கடையாக இருந்தால் அனைத்து செலவுகளும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து கடையால் மீட்கப்படும் எனவேதான் அந்த மிகப்பெரிய வித்தியாசம் அடுத்து சந்தையில் மறைமுகமாக விற்க ஆரம்பிக்கிறோம் என்றால் என்ன நடக்கும் பெறத்தக்கவைகள் அதிகரிக்கும் பெறத்தக்கவைகளின் மீதான முதலீடு அதிகரிக்கும் ஆனால் வேறு பல பலன்கள் உள்ளன கண்டிப்பாக அவை பெறத்தக்க கணக்குகளின் முதலீட்டையும் விஞ்சும் நிறுவனத்தின் பொருள் சிறந்ததாக இருந்தால் விலையும் நியாயமானதாக இருந்தால் மறைமுக சந்தையிடுதலில் கூட பெறத்தக்க கணக்குகளின் அளவை குறைக்க முடியும் இறுதியாக பெறத்தக்க கணக்குகளை பெரிதும் பாதிப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட விநியோக வழிமுறை தான் நிறுவனம் எந்த விநியோக வழிமுறையை பொருட்களை சந்தையில் விற்க பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனமாக முடிவு செய்ய வேண்டும் நான் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் பெறத்தக்க கணக்குகள் பற்றி மேலும் விவாதிப்போம்